வரவேற்கிறேன் இன்று நாம் சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் மற்றும் ஆன்மீகம் பற்றிய விவரங்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் கடந்த விரிவுரையில் சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து பொறியாளர்கள் ஏன் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி விவாதித்தோம் மேலும் இதைப் பயன்தரும் கண்ணோட்டத்தில் விவாதித்தோம் உரிமைகள் மற்றும் நீதிக் கண்ணோட்டத்தில் இதைப் பற்றி விவாதித்தோம் மேலும் இதைப் பாதுகாப்புக் கண்ணோட்டத்தில் விவாதித்தோம் ஒரு முடிவை எடுக்கும் நபரின் மதிப்புகள் ஒரு நபரின் உலகக் கண்ணோட்டம் அந்த நபரின் நற்பண்பு இந்த முடிவை எடுப்பவர் பற்றி சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் என்ன என்பதைப் பொறுத்தது என்று நாம் விவாதித்தோம் மற்றும் பிற மனிதரல்லாத உயிரினம் மற்றும் அவர்கள் மீது என்ன கவனிப்பு எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்காக நாம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டுமா அல்லது இல்லையா மற்றும் நமது சொந்த திட்டங்களைச் செய்யும்போது எந்தத் தீங்கும் நேர்ந்தால் நாம் எந்தத் தீங்கும் செய்யாதது போல் சொல்ல முடியாது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே அவர்களின் நலன்களை நாம் என்ன செய்தாலும் ஒரு மனிதனுக்கும் மனிதரல்லாத உயிரினத்திற்கும் இடையே எப்போதும் கருத்து வேற்றுமை இருக்கும் எனவே மனிதரல்லாத உயிரினத்தின் நலன் பாதிக்கப்படுகிறது என்றால் எந்த அளவு கவனிப்பு தீங்கு குறைக்கப்படுவதைப் பார்க்க வேண்டும் இதை நாம் ஏற்கனவே மற்ற கண்ணோட்டங்களில் விவாதித்தோம் இன்று நாம் என்ன பார்க்கப் போகிறோம் கடந்த விரிவுரையில் முடிவுகளை எடுப்பதற்கு பொறுப்பான நபரின் நல்லொழுக்கத்தைப் பற்றி நாம் குறிப்பிட்டுள்ளோம் இன்றைய விவாதத்தில் நமது வெவ்வேறு மதங்கள் மற்றும் ஆன்மீகத்தில் இருந்து நாம் பெறும் பல்வேறு அம்சங்கள் அல்லது மதிப்புகள் சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் ஆகியவற்றில் எவ்வாறு கவனம் செலுத்துகிறது என்பதில் கவனம் செலுத்தப் போகிறோம் எனவே இன்றைய விவாதம் சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் மற்றும் ஆன்மீகம் பற்றியதாக இருக்கும் எனவே இன்றைய தொகுதியின் அவுட்லைன் அறிமுகம் பின்னர் ஆழ்நிலைவாதம் ஆழமான சூழலியல் சுற்றுச்சூழல் பெண்ணியம் கயா கருதுகோள் ஜூடியோ கிறிஸ்தவ பாரம்பரியம் ஆசிய மதங்கள் ஆன்மிஸ்டிக் மதங்கள் மற்றும் நவீன பாந்தீசம் ஆகும் எனவே நாம் கண்டறிவது கிளாசிக்கல் நெறிமுறைக் கோட்பாடுகளில் உள்ளது அது நமது சுற்றுச்சூழலைப் பாதுகாப்பதற்கான எந்த உறுதியான அடித்தளத்தையும் வழங்கவில்லை எனவே அணை கட்டுவது பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தபடி கட்டுவது பயன்பாட்டுவாதத்தில் அணை கட்டுவது நியாயமானதாக இருக்கலாம் ஆனால் வாழ்விடத்திற்கும் இயற்கை சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் அதிக செலவு செய்தால் அது நியாயப்படுத்தப்படாமல் போகலாம் கிளாசிக்கல் கோட்பாடுகளின் கருத்தை புறக்கணித்த கோட்பாட்டாளர்கள் தனிப்பட்ட உயிரினங்கள் இடங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீதான உண்மையான அக்கறையால் ஆதிக்கம் செலுத்தினர் அவர்கள் ஆன்மீகத்தில் சுற்றுச்சூழல் நெறிமுறைகளைத் தேடத் தொடங்கினர் எனவே அது எப்படி சுற்றுச்சூழலுக்கு வழங்கப்படும் தீங்கு என்ன மற்றும் எதிர்கால சந்ததி என்ன அது எவ்வாறு பாதிக்கப்படுகிறது போன்றவை ஆகும் எனவே இந்த அர்த்தத்திற்கான இந்த தேடல் ஆன்மீகத்தில் இருந்து வருகிறது ஆழ்நிலைவாதம் ஆழ்நிலைவாதம் என்பது இயற்கையின் ஆன்மீகத்தை மதத்தில் இணைப்பதற்கான ஆரம்ப முயற்சியாகும் ரால்ப் வால்டோ எமர்சன் மற்றும் ஹென்றி டேவிட் தோரோ ஆகியோர் இயற்கையைப் புரிந்துகொள்ளும் யோசனையை அறிவியல் பகுத்தறிவு மூலம் நிராகரித்து ஆழ்நிலைவாதத்தின் கருத்தை முன்வைத்தனர் இயற்கையைப் புரிந்துகொள்வதற்கான அறிவியல் தர்க்கங்களுக்கு அப்பால் நகர்வதைக் குறிக்கிறது எமர்சன் ஆன்மிகத்தை அடைய இயற்கைக்கு அடிபணிய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார் எனவே மனிதரல்லாத பொருளைப் போன்ற மற்றொன்றை அந்த உயிரினத்திடம் சரணடைவது போன்றோ அல்லது குறிப்பாக இயற்கை தன்னை அந்த நிலையில் வைத்திருக்கும் வரையோ மற்றொன்றைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் ஆகும் எனவே எமர்சன் ஆன்மிகத்தை அடைய இயற்கைக்கு அடிபணிய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார் எனவே மனிதனுக்கும் மனிதரல்லாத பொருளுக்கும் உள்ள தொடர்பை மட்டுமே நாம் புரிந்து கொள்ள முடிந்தால் அதனால்தான் ஆழ்நிலைவாதம் என்று பெயர் நம்முடைய சிறிய தன்னிலையை தாண்டி பெரிய சுயத்துடன் இணைந்தால் உலகளாவிய சுயத்தை நாம் அழைப்பது ஆன்மீகம் ஆகும் நாம் இணைப்பைப் புரிந்துகொள்கிறோம் ஒருமை என்பது நமது சொந்தச் சிறிய கலத்திற்கு அப்பாற்பட்டது அப்போதுதான் நாம் தற்சமயம் செய்துகொண்டிருக்கும் எந்தவொரு செயலின் விளைவும் பற்றிய முழுமையான கண்ணோட்டத்தில் அவற்றைப் புரிந்துகொள்ள முடியும் ஆனால் பொறியாளர்களுக்கு இது எப்படிப் புரியும் என்று ஒருவர் கேள்வி கேட்கலாம் இது தத்துவ சிந்தனையின் தத்துவ புரிதலாக இருக்கலாம் பிறகு பொறியாளர்களுக்கு இது எப்படி முக்கியம் இயற்கை வளங்களைப் பாதுகாத்தல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றின் இயக்கங்களின் அடித்தளத்திற்கு ஆழ்நிலைவாதம் இட்டுச் செல்வதால் இது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பொறியியலுடன் தொடர்புடையது இது ஒரு வகையில் பொறியாளர்களின் செயல்களைக் கட்டுப்படுத்துகிறது இது தொழில்துறை நோக்கங்களுக்காக அதிகப்படியான தண்ணீரைப் பயன்படுத்தி மரங்களை வெட்டுவது போன்ற இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே இது ஆழமான சூழலியல் கருத்துடன் ஒரு அடிப்படை தொடர்பைக் கொண்டுள்ளது எனவே நாம் ஆழ்நிலைவாதத்தைப் பற்றி பேசும்போது தனக்கும் உலகளாவிய சுயத்திற்கும் இடையிலான தொடர்பைப் பற்றி பேசும்போது இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பைப் பற்றி பேசுகிறோம் எனவே நாம் சூழலியலைப் பார்க்கிறோம் இயற்கையின் அனைத்து உயிரினங்களுக்கிடையில் ஒரு ஆழமான தொடர்பைப் பார்க்கிறோம் இதனால் அவை ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் அது மட்டுமல்ல அது நானாக இல்லை பிறர் துன்பம் அல்லது பிறருக்குத் தீங்கு விளைவிப்பதன் விலையில் இருப்பது மட்டுமல்ல அதை நோக்கி நாம் சுட்டிக்காட்டும்போது இரு தரப்பினருக்கும் ஒரு பரஸ்பர அமைதியான சகவாழ்வு அமைவதாகும் எனவே இது ஆழமான சூழலியல் கருத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஆழமான சூழலியல் நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் நான் ஏற்கனவே விவாதித்தபடி ஆழமான சூழலியல் என்பது ஆழ்நிலைவாதத்தின் விரிவாக்கம் இந்த இயக்கம் 2 அடிப்படை மதிப்புகளை முன்மொழிந்த நோர்வே தத்துவஞானி ஆர்னே நாஸின் எழுத்துக்களால் முறைப்படுத்தப்பட்டது சுற்றுச்சூழல் நெறிமுறைகளின் மதிப்பீடு அல்லது பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் சுய உணர்தல் மற்றும் உயிர் மைய சமத்துவம் ஆகும் இப்போது சுய உணர்தல் என்றால் என்ன இந்த மதிப்புகள் பகுத்தறிவு நியாயத்தை மீறுகின்றன மற்றும் சூழலியலுடன் ஆழமாக இணைப்பதை அதிகம் நம்பியுள்ளன சுய உணர்தல் என்பது ஒரு தனி நபராகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் உறுப்பினராகவோ இல்லாமல் பெரிய பிரபஞ்சத்தின் உறுப்பினராக தன்னை அங்கீகரிப்பதோடு தொடர்புடையது நாம் சொல்லிக் கொண்டிருந்தது போல் அது ஒரு பெரிய உலகளாவிய சுயத்துடன் தன்னை இணைத்துக்கொள்வதாகும் Naes இன் படி எனது சிறிய சுயம் ஒரு பெரிய சுயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பிரதிபலிப்பு மற்றும் சிந்தனை மூலம் மட்டுமே இதை அடைய முடியும் அது நம்மை எப்படிப் பாதிக்கும் என்பதைப் பிரதிபலிப்பதோடு ஒரு செயலின் விளைவை நீண்டகாலமாகச் சிந்திக்கவும் இந்த நீண்ட கால சிந்தனையைப் பற்றி நாம் பேசும் போதெல்லாம் தற்போது நாம் செய்யும் செயலின் விளைவை நம் மீது மட்டுமல்ல மேலும் நமது வருங்கால சந்ததி என்பது மனித உயிரினங்களை குறிக்கிறது ஆனால் மற்ற மனிதரல்லாத உயிரினங்களும் இயற்கையும் ஆகும் உயிரியக்க சமத்துவம் சுய உணர்தலைப் பின்பற்றுகிறது மற்றும் உலகின் பிற உயிரினங்களுடன் தன்னைப் புரிந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது நாம் நம்மை உயர்ந்தவர்களாக கருத முடியாது மேலும் அனைத்து உயிரினங்களும் செழிக்க சம உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற உயிரினங்களை நாம் உண்ணவும் பயன்படுத்தவும் முடியும் அது நம் உயிர்வாழ்வுக்கு இன்றியமையாததாக இருக்கும் அது இல்லை என்றால் நாம் அதை செய்ய முயற்சிக்க கூடாது ஒரு ஆழமான சூழலியலாளர் பொருள் செல்வத்தை சேகரிப்பது நெறிமுறையற்றதாக கருதப்படுகிறது எனவே ஆழமான சூழலியல் மற்றும் பொறியியல் நெறிமுறைகள் நாம் ஒரு நிலையான சமூகம் சமூகத்தின் சிறந்த நன்மைக்காக நிலையான சமூகங்கள் பற்றி பேசும்போது பொறியியல் நெறிமுறைகளும் ஆழமான சூழலியலும் இணைக்கப்படுகின்றன முக்கிய வழிமுறைகளைச் சந்திக்க மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் அளவிற்கு வளங்களைப் பயன்படுத்துவது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் நம் சுயக்கட்டுப்பாட்டை நாம் பின்பற்றினால் இந்த வளங்களில் சிலவற்றை நம் எதிர்கால சந்ததியினரின் பயன்பாட்டிற்காகவும் பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருப்போம் ஆனால் நீங்கள் இதைச் செய்யவில்லை என்றால் நமது வருங்கால சந்ததியினராக இருக்கலாம் இப்போது நாம் அனுபவித்துக்கொண்டிருக்கும் சில முக்கியமான வளங்களை நீங்கள் இழக்க நேரிடும் மேலும் தற்போது நாம் நடத்திக் கொண்டிருக்கும் வாழ்க்கையை அவர்களால் நடத்த முடியாது எனவே பொறியாளர் மனிதனோ அல்லது மனிதனல்லாத மனிதனோ மற்ற உயிர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் மேலும் பொறியாளர்களுக்கு தனிநபர்களுக்கு மதிப்பில்லை அதைக் குறைக்கும் உரிமை இல்லை என்பது பொருள்சார் நன்மைகளுக்கான செழுமையாகும் எனவே பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அது மனிதனாக இருந்தாலும் சரி மனிதனல்லாததாக இருந்தாலும் சரி தனக்குள் ஒரு மதிப்பு உள்ளது மற்றும் உயிர்வாழும் உரிமை உள்ளது எனவே அது மிகவும் அவசியமானதாக இருக்கும் வரை மற்றும் ஒரு தயாரிப்பின் எனது வடிவமைப்பிற்கு அது இன்றியமையாததாக இருக்கும் வரை நாம் மற்ற உயிரினத்திற்கு தீங்கு விளைவிக்கக் கூடாது அல்லது நமது சொந்த நலனுக்காக அதன் செழுமையை குறைக்க முயற்சிக்கக்கூடாது மேலும் அதற்கான உரிமையும் நமக்கு இல்லை இந்த ஆழமான சூழலியல் காரணமாக அது ஒரு அணுகுமுறையைப் பின்பற்றுவதால் இது ஒரு குறுகிய அக்கறையான அணுகுமுறையாகும் நாம் நமது சுயத்தை மட்டும் கவனித்துக் கொள்ளாமல் மற்ற உயிரினங்களையும் மொத்த இயல்பு மற்றும் பிற மனிதரல்லாத உயிரினங்களையும் கவனித்துக்கொள்கிறோம் ஏனெனில் ஆழ்ந்த சூழலியலுக்கான முதன்மை வழிகாட்டும் மதிப்பு கவனிப்பு இது சுற்றுச்சூழல் பெண்ணியம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது சுற்றுச்சூழல் பெண்ணியத்துடன் தொடர்பைக் கொண்டுள்ளது இப்போது ஏன் இந்த சுற்றுச்சூழல் பெண்ணியம் சமூகத்தில் பெண்களின் இயல்புகள் மற்றும் பெண்களின் மதிப்புகள் போன்ற அர்த்தத்தில் பெண்கள் மற்றும் இயற்கையின் தொடர்புகளைப் பற்றி நாம் அதிகம் பேசினோம் எனவே சுற்றுச்சூழல் பெண்ணியம் பெண்களுக்கும் சுற்றுச்சூழலின் தன்மைக்கும் இடையே ஒரு ஒப்புமையை வரைகிறது எனவே இது ஒப்பிட முயற்சிக்கிறது மற்றும் இந்த 2 கருத்துகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட ஒப்புமையை வரைய முயற்சிக்கிறது இது 1980 களில் தோன்றிய ஒரு சொல் இது மனிதனையும் இயற்கையையும் பற்றிய நமது சிந்தனையில் ஆணாதிக்கத்தின் சிக்கலை உள்ளடக்கிய சுற்றுச்சூழல் நெறிமுறைகளை உருவாக்குவது தொடர்பான அடிப்படைக் கருத்தாகும் சுற்றுச்சூழல் பெண்ணியம் சூழலியல் பெண்ணியம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது பெண்களுக்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு தொடர்பை ஒப்பீடு மற்றும் ஒப்புமையை நிறுவ முயற்சிக்கிறது ஆதரவாளர்களில் ஒருவரின் கூற்றுப்படி சுற்றுச்சூழல் பெண்ணியம் என்பது முக்கியமான தொடர்புகள் உள்ள பகுதியாகும் பெண்களின் ஆதிக்கத்திற்கும் மனிதரல்லாத இயல்பின் ஆதிக்கத்திற்கும் இடையிலான வரலாற்று குறியீட்டு அல்லது தத்துவார்த்தம் போன்றது எனவே இந்தக் கருத்தின்படி பொதுவாக சமூகங்களில் பெண்கள் ஆணாதிக்கச் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்துவதைப் போல நீங்கள் விரும்புகிறீர்கள் மேலும் இயற்கையும் காணப்படுகிறது மற்றும் இந்த ஆதிக்கம் ஆணாதிக்க சமூகத்தின் நன்மைக்காக உள்ளது அதேபோல மனிதர்கள் தங்கள் சுயநலத்துக்காக இயற்கையை ஆதிக்கம் செலுத்துவது போல் பார்க்கப்படுகிறது அதனால்தான் இந்த 2 கருத்துக்களும் இயற்கையைப் போல் காணப்படுகிற இடத்தில் ஒத்ததாக வரையப்பட்டுள்ளன மேலும் சமூகத்தில் பெண்ணின் நிலை இயல்பு மற்றும் அவர்கள் நடத்தப்படும் விதம் போன்ற அணுகுமுறைகளில் இயற்கையை நோக்கி மனிதன் செல்வதில் சில ஒற்றுமைகள் உள்ளன அதனால்தான் இது சுற்றுச்சூழல் பெண்ணியம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு சமூகத்தில் பெண்களின் தரத்தை நாம் எப்படிப் பார்க்கிறோம் அவர்களின் நோக்கங்களை எதற்காகப் பார்க்கிறோம் என்பதன் அடிப்படையில் சில சமயங்களில் சிலருக்குப் பெண்கள் இருப்பது போலவும் ஆணுக்குச் சேவை செய்வதற்கும் குழந்தைகளைப் பெறுவது போலவும் சிலருக்கு ஒரு கருத்து இருக்கும் எனவே இந்த வகையான இணைப்பு சுற்றுச்சூழல் பெண்ணியம் கருத்தில் வரையப்பட்டது ஆணாதிக்கக் கண்ணோட்டத்தில் இருந்து இயற்கையைப் பார்க்கும்போது நாம் எங்கு தவறு செய்கிறோம் சமூகத்தில் சம உரிமை மற்றும் சம மரியாதை உள்ள பெண்களை எப்படிப் பார்க்கிறோம் என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே இயற்கையும் மனிதரல்லாத உயிரினங்களும் கீழ்படிந்தவை அல்ல மேலும் அவை உயிர்வாழ்வதற்கு மனித உயிரினங்களைப் போலவே சம உரிமைகளைப் பெற்றுள்ளன மேலும் நமது குறுகிய சுயநலத்திற்காக தேவையில்லாமல் அவர்களுக்கு எந்தத் தீங்கும் செய்ய முடியாது பட்சி ஹாலன் ஒரு செல்வாக்குமிக்க அமெரிக்க தத்துவஞானி விஞ்ஞானம் சுற்றுச்சூழலைப் புரிந்துகொள்வதற்கான முக்கிய வழிமுறையாக இருப்பதால் நம்புகிறார் அதை இன்னும் பெண்மையாக மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது இது நீதியின் அஞ்சல் சார்ந்த நெறிமுறைகளுக்கு மாறாக அக்கறையின் நெறிமுறைகளை வலியுறுத்துகிறது இது தாய் பூமியின் மீது அக்கறை கொண்ட உணர்வுகளை வளர்ப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளது எனவே சுற்றுச்சூழல் பெண்ணியம் பற்றிய இந்த கருத்தை நாம் பார்க்க மற்றொரு வழி பெண்களின் உண்மையான பார்வை வெளி உலகத்தைப் பார்ப்பதற்கான முக்கிய வழியை நாம் புரிந்துகொள்கிறோம் அவர்கள் அங்குள்ள உறவுகளை கவனித்துக்கொள்கிறார்கள் அங்குள்ள மக்களை அவர்கள் கவனித்துக்கொள்கிறார்கள் மேலும் எல்லோரும் ஒன்றாக வாழக்கூடிய வகையில் சமநிலையான உறவைப் பேண விரும்புகிறார்கள் பெண்பால் இயல்பில் உள்ள பெண்ணின் இந்த அக்கறையான அம்சம் நியாயம் செய்யும் ஆண் சார்ந்த நெறிமுறைகளை விட இயற்கையை நோக்கிய நமது கண்ணோட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் மேலும் இது தாய் பூமியின் மீது அக்கறை கொண்ட உணர்வை வளர்ப்பதைப் பற்றி பேசுகிறது எனவே இது சுற்றுச்சூழல் அறநெறிக்கான மாற்று அணுகுமுறை போன்ற ஒரு முடிவு வாழாத சூழலில் வாழும் ஒரு எளிய அக்கறை சுற்றுச்சூழலுக்கு நம்மை ஒரு படி நெருங்க வைக்கிறது சுற்றுச்சூழல் பெண்ணியம் அது பாலினம் சார்ந்தது அல்ல ஆணோ பெண்ணோ சுற்றுச்சூழலுக்கு அக்கறையுள்ள தன்மையைக் கொண்டிருக்க முடியுமா என்பதை பாலினம் பொருட்படுத்தாமல் எவரும் கொண்டிருக்கலாம் என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஆண்களுக்கு இல்லாத இயல்பைப் பெண்கள் மட்டுமே கவனிப்பார்கள் என நாம் குழப்பிக் கொள்ளக் கூடாது சுற்றுச்சூழல் பெண்ணியம் என்பது ஒரு கருத்து இது இயற்கையின் மீது அக்கறை கொண்ட கருத்தாகும் இது நம்மைச் சுற்றியுள்ள மனிதரல்லாத உயிரினங்களை கவனித்துக்கொள்வதற்கான ஒரு கருத்தாகும் மேலும் இது பாலினம் சார்ந்தது அல்ல அதாவது பெண்கள் ஒருபோதும் அக்கறையுடன் இருக்க மாட்டார்கள் மற்றும் ஆண்கள் அக்கறை காட்ட மாட்டார்கள் என்று அது சொல்லவில்லை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த நபர் இயற்கையின் மீதும் மனிதரல்லாத உயிரினத்தின் மீதும் கரிசனை கொண்ட மனப்பான்மையைக் கொண்டிருந்தால் அது சுற்றுச்சூழல் பெண்ணியம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து கையா அணுகுமுறையைப் பார்ப்போம் கிரேக்க புராணங்களில் கயா என்றால் பூமியின் தெய்வத்தை வளர்ப்பது என்று பொருள் சமகால உயிரியலாளர் ஜேம்ஸ் லவ்லாக்கின் கருத்து பூமியை ஒரு தனி உயிரினமாக பார்க்க வேண்டும் மற்ற உயிரினங்களைப் போலவே இயற்கை அன்னையைப் பார்க்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் கியா கருதுகோள் பூமியை ஒரு உயிரினத்தைப் போல பாதுகாக்கும் கருத்தை முன்வைக்கிறது தாய் பூமியில் மனிதர்களுடன் இணைந்து வாழ்ந்த பிற உயிரினங்களை மனிதர்கள் அழிப்பதை இது கட்டுப்படுத்துகிறது மனிதர்கள் மற்ற இயற்கையிலிருந்து வேறுபட்டவர்கள் வளர்ந்த மொழி கொண்ட மனிதர்கள் மட்டுமே மற்ற விலங்குகளின் ஆதிக்கத்தைக் கொண்ட ஒரே உயிரினம் எனவே இவை நம்மிடம் இருக்கும் சில கருத்துக்கள் உண்மையாக இருக்காது எனவே அனைவரும் சமம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான இடம் உள்ளது மேலும் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான பங்களிப்பு உள்ளது மற்றும் ஒவ்வொருவருக்கும் சமமான உயிர்வாழும் உரிமை உள்ளது எனவே லின் ஒயிட்ஸ் கட்டுரை நமது சுற்றுச்சூழல் நெருக்கடியின் வரலாற்று வேர்கள் ஜூடியோ கிறிஸ்தவத்தின் தாக்கம் மற்றும் கடுமையான சுற்றுச்சூழல் நெருக்கடிக்கு வழிவகுத்த இயற்கை சூழலின் மனித பயன்பாடு ஆகியவற்றை சிறப்பாக விவரித்துள்ளது எனவே இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் மனிதர்கள் மற்றும் இயற்கையின் சுரண்டல் மனப்பான்மைக்கு ஜூடியோ கிறித்துவ மரபுகள் பெரிதும் காரணம் என்று இடைக்கால வரலாற்றாசிரியர் வெள்ளையர் உறுதியாக நம்பினார் இப்போது ஆசிய மதங்களில் சிலவற்றைப் பார்ப்போம் சீனாவில் தாவோயிஸ்ட் மற்றும் கன்பூசியனிசம் மரபுகள் ஜப்பானில் உள்ள ஜென் பௌத்தம் ஆகிய இரண்டு மதங்களும் உலகம் முழுவதையும் அதன் கரிம அர்த்தத்தில் தனிமையில் எதுவும் இல்லை மற்றும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்ட அனைத்தையும் கருதுகின்றன பௌத்த மதம் அகிம்சையின் பிரதான கொள்கை வாழ்க்கையை அழித்து விடாது எனவே ஆசிய கண்ணோட்டத்தில் இது உலகளாவிய சுயத்துடன் மிகவும் இணைக்கப்பட்ட இணைப்பு உலகளாவிய இயற்கையான பிரபஞ்சத்துடன் தன்னை இணைத்துக்கொள்வதைக் காண்கிறோம் இவை ஆசிய மதங்கள் மற்றும் மரபுகளில் பொதிந்துள்ள கருத்துக்கள் இது தன்னைப் பற்றியும் இயற்கையுடனும் உலகப் பார்வையை உருவாக்குகிறது மரங்கள் காடுகள் மற்றும் வனவிலங்குகள் உட்பட அனைத்து உயிர்களுக்கும் இரக்கத்தை பௌத்தம் போதிக்கிறது இத்தகைய ஒற்றுமை வளர்ச்சியைத் தடுக்காது தாவோயிசம் இயற்கையுடன் இணக்கமாக இருக்கும் வரை தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறது ஜப்பானில் ஜென் பௌத்த இயக்கமும் இயற்கையோடு ஒற்றுமையை வலியுறுத்துகிறது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சீனாவிலும் ஜப்பானிலும் சுற்றுச்சூழல் அறிவொளி பெற்ற மதத்தின் இருப்பு சுற்றுச்சூழல் சமத்துவத்திலிருந்து பாரிய அழிவையும் புறக்கணிப்பையும் தடுக்கவில்லை ஆசியாவின் மற்றுமொரு முக்கிய மதம் இந்து பாரம்பரியமாகும் எல்லா உயிரினங்களிலும் கடவுள் வாழ்கிறார் என்று இந்துக்கள் நம்புகிறார்கள் இதனால் சந்திப்பு சாப்பிடுவதை தடை செய்கிறார்கள் அஹிம்சையின் கோட்பாடு இந்துக்களால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இது வாழ்க்கையை அழிக்க வேண்டாம் என்று பரிந்துரைக்கிறது இந்து மதத்தின் மையக் கோட்பாடுகளுக்கு விலங்குகள் மற்றும் இயற்கையின் மீது அக்கறையும் இரக்கமும் தேவை ஆனால் ஜப்பான் மற்றும் சீனா போன்ற அவர்களின் நடைமுறை அனுபவங்களில் சில சமயங்களில் இவை பிரதிபலிப்பதில்லை ஆனிமிஸ்டிக் மதங்கள் பாலினேசியன் மற்றும் பூர்வீக அமெரிக்க மதங்கள் உட்பட பெரும்பாலான பழமையான மதங்கள் ஆன்மிகவாத மற்றும் இயற்கையுடன் ஆவிகள் இருப்பதை அங்கீகரிக்கின்றன இத்தகைய மதங்களில் ஆவிகள் மனித வடிவத்தை எடுப்பதில்லை அவை வெறுமனே மரத்திலோ வானத்திலோ இருக்கும் பல ஆன்மிக மதங்களில் மான் அல்லது கரடி போன்ற விலங்குகளைக் கொல்வதற்கு முறையான சமாதானம் தேவைப்படுகிறது ஒரு மரத்தை வெட்டுவதற்கு அந்த உயிருக்கு விளக்கம் தேவை சில நவீன சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆன்மிசத்தை போற்றுதலுடன் பார்த்துள்ளனர் மற்றும் அத்தகைய ஞானம் இனி இல்லை என்று நம்புகிறார்கள் நவீன பாந்தீசம் இது ஆழ்நிலைவாதம் மற்றும் ஆன்மிசம் ஆகிய இரண்டின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பாக கருதப்படுகிறது மேலும் ஒரு நவீன பாந்தீசம் சூழலியல் கடவுளின் அறிவியல் புரட்சியாக பார்க்கப்படுகிறது ஹரோல்ட் வுட்டின் கூற்றுப்படி நவீன பாந்தீசம் கடவுளுடன் ஒற்றுமையை அடைவதற்கு 3 அணுகுமுறைகளை வழங்குகிறது அறிவின் வழி பக்தியின் வழி மற்றும் செயல்களின் வழி அறிவின் வழி இயற்கையை ஆழமாகப் படிப்பதும் இயற்கை எதைக் கொண்டுள்ளது என்பதைக் கவனிப்பதும் ஆகும் பக்தி வழி என்பது இயற்கையின் சில பகுதிகளை இருப்பதற்கும் இயற்கையோடு தொடர்பு கொள்வதற்கும் ஆகும் மற்றும் படைப்புகளின் வழி சுற்றுச்சூழல் அமைப்பின் சிறந்த நலனில் செயல்படுவதைக் குறிக்கிறது மூன்றும் சேர்ந்து ஒரு முழுமையான உலகக் கண்ணோட்டத்தையும் ஒரு முழுமையான சிந்தனை செயல்முறையையும் இயற்கையை நோக்கிச் செயல்படுவதையும் உருவாக்கும் ஆன்மீகம் எவ்வாறு நம்மை வழிநடத்தியது பண்டைய எழுத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் மூலம் இந்த விவாதத்திற்கு இடையே எந்த தொடர்பும் இல்லை என்று நாம் நினைக்கவில்லை என்றால் இப்போது நாம் விவாதிக்க விரும்புவதைப் பற்றி பேசலாம் நம் இந்துவில் உள்ள பழைய காயத்ரி மந்திரத்தைப் போலவே நமது பூமியின் மீதும் நம் முன்னோர்கள் மீதும் சாத்தியமான ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நாம் செய்யும் கடன்கள் மட்டுமல்ல அது எவ்வாறு நம்முடைய ஒரு பகுதியாகும் என்பதற்கும் இது ஒரு ஆழமான தொடர்பு கடந்த காலத்தை விரும்புவதற்கான கடப்பாடு மற்றும் இயற்கை உயிரினங்களின் அம்சத்திற்கு கடன்பட்டிருப்பது உலகம் முழுவதையும் பெரிய அளவில் கொண்டுள்ளது நாம் இந்தக் கருத்தின்படி செல்லவில்லை என உணர்ந்தால் ஆன்மீகத்திற்கும் சுற்றுச்சூழல் நெறிமுறைகளுக்கும் இடையிலான தொடர்பை விளக்குவது போன்ற நமது உணர்வை விளக்க விரும்பவில்லை என்றால் இந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் திருப்பித் தருவது எப்படி ஒரு கடமையாகும் அப்படியானால் சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவையும் சுற்றுச்சூழலைப் பற்றிய நமது அணுகுமுறையையும் நாம் பார்க்கக்கூடிய வழி என்ன 3 சாத்தியங்கள் இருக்கலாம் சுற்றுச்சூழல் நெறிமுறைகளைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்தலாம் ஏனென்றால் சுற்றுச்சூழலைப் பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் ஏனென்றால் நமது சுயநலம் இருக்கும் வரை அது சரி மற்ற மனிதரல்லாத உயிரினங்களைப் பற்றி நான் ஏன் சிந்திக்க வேண்டும் என்பதாகும் சுற்றுச்சூழல் நெறிமுறைகளை வளர்ப்பதற்கான எந்தவொரு முயற்சியையும் கைவிட்டு தத்தெடுப்பதை நிறுத்திவிட்டு உள் உணர்வுகளின் அடிப்படையில் சில யோசனைகளைப் பின்பற்றவும் எனவே இது போன்ற ஒரு உலகக் கண்ணோட்டத்தை அல்லது ஒரு கருத்தை நாம் உருவாக்க முடியாது நாம் பின்பற்றப் போகிறோம் ஏனென்றால் அவ்வாறு செய்வது சரியானது மேலும் ஆனால் நமது உள் உணர்வுகளின் அடிப்படையில் சில யோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம் அதைச் செய்வதன் மூலம் நான் நன்றாக உணர்கிறேன் எனவே நாம் அதை எப்படிப் பயிற்சி செய்கிறோம் ஆனால் சில சமயங்களில் சுற்றுச்சூழலுக்கான மதிப்பு முறையை நாம் உருவாக்கவில்லை என்றால் சுற்றுச்சூழலுக்கு நாம் எவ்வாறு பொறுப்புடனும் கடமையுடனும் இருக்க வேண்டும் என்பது போன்றும் நிகழலாம் மேலும் நமது உணர்வுகளில் போதுமான மின்னோட்டத்தின் அடிப்படையில் சில உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அந்த உணர்வுகள் எதிர்கால கண்ணோட்டத்தில் மாறினால் நாம் நமது யோசனைகளை கைவிடப் போகிறோமா இல்லையா உலகத்தைப் பற்றிய நமது புரிதல் மற்றும் நெறிமுறைகள் பற்றிய நமது சொந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் நமக்கு மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் சூழல் நெறிமுறைகளை ஏற்றுக்கொள் எனவே உலகத்தைப் பற்றிய நமது புரிதல் மற்றும் நெறிமுறைகள் பற்றிய நமது சொந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் இதைப் பின்பற்றுவதன் அடிப்படையில் இதையும் செய்யலாம் எனவே இது ஒரு நபரின் சொந்த நடைமுறையாகும் இது உலகத்தைப் பற்றிய அவரது புரிதலை அடிப்படையாகக் கொண்டது ஆனால் இவை சில மதிப்புகளில் ஆழமாகப் பதியவில்லை என்றால் மனிதர்களுக்கு மட்டுமே நன்மை பயக்கும் விஷயங்களைச் செய்வதை நாம் நிறுத்திவிடலாம் எனவே உள் உணர்வுகளை அடிப்படையாகக் கொண்ட சில யோசனைகளைப் பின்பற்றுவது அல்லது உலகத்தைப் பற்றிய புரிதலின் அடிப்படையில் நம்மைப் பற்றிய பெரும்பாலான உணர்வுகளை உருவாக்குவது மற்றும் நெறிமுறைகள் பற்றிய நமது சொந்த மதிப்பீடு சில நம்பிக்கை அமைப்புகளின் அடிப்படையில் வலுவாக அடித்தளமாக இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையின் தத்துவத்தை வழிநடத்தும் அடிப்படைக் கொள்கைகள் ஆகும் மேலும் எங்கோ ஆன்மீகத்தின் கோட்பாடுகள் நமது மதத்தின் அடிப்படை போதனைகள் இது மனித சுயம் மற்றும் பிற மனிதரல்லாத உயிரினம் மற்றும் இயற்கையின் இணைப்பு பற்றி பேசுகிறது இது இயற்கைக்கு மனிதர்களின் கடனைப் பற்றி பேசுகிறது எனவே அதை அவர்களுக்குத் திரும்பக் கொடுப்பது கடமை ஆகும் மற்ற மனிதரல்லாத உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிப்பதில் இருந்து நம்மை கட்டுப்படுத்துவது பற்றி பேசுகிறது பின்பற்றுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் சில வழிகாட்டுதல் கொள்கைகளை வழங்குகிறது இது உலகத்தைப் பற்றிய நமது புரிதலை வளர்க்கும் மற்றும் மனிதரல்லாத உயிரினங்களுக்கான நமது உணர்வுகளை வளர்ப்பது போன்றது மற்றும் நெறிமுறைகளின் நமது சொந்த பரிணாமத்தை உருவாக்கவும் எனவே ஆன்மீகத்தின் கருத்துக்கள் உண்மையில் இவற்றை வளர்க்க உதவுகின்றன எங்களின் வரவிருக்கும் விரிவுரையில் பொறியியல் நெறிமுறைகளின் மற்ற அம்சங்களைப் பற்றிய மேலும் சில சுவாரஸ்யமான கேள்விகளைப் பற்றி விவாதிப்போம்